கடந்த வகுப்பில் நாம் J இன்டக்ரல் மற்றும் CTOD க்கு இடையிலான தொடர்பை பற்றியும் அதன் இறுதி சமன்பாடு பற்றியும் பார்த்தோம் அந்த தொடர்பினை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி இப்போது பார்க்கலாம் டக்டேலின் ஈல்ட் ஸ்ட்ரிப் மாதிரியில் Dugdale's yield strip model நாம் காணும் மிகைப்படுத்தப்பட்ட இப்பகுதி கிராக்கின் கற்பனையான நீட்டிப்பு ஆகும் இந்த உயரம் மிகவும் சிறியது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இதற்குரிய dy மதிப்பு கிட்டத்தட்ட 0 க்கு சமம் என சொல்லலாம் J மற்றும் CTOD க்கு இடையிலான தொடர்பை பெரும் வகையில் ஈல்ட் ஸ்ட்ரிப் ஜோனின் பவுண்டரி வழியாக செல்லும் ஒரு கண்டூர் ஆனது எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது தெளிவாக தெரியும் வகையில் இந்த கண்டூர் சற்று இடம்பெயர்ந்துள்ளவாறு காண்பிக்கப்பட்டு இருந்தாலும் உண்மையில் இது ஈல்ட் ஸ்ட்ரிப் மாதிரிக்கு மிக அருகில் உள்ளது கண்டூர் ஆனது கிராக்கின் ஒரு முகத்திலிருந்து தொடங்கி மற்றொரு கிராக் முகத்தில் முடிகிறது J இன்டெக்ரலின் வரையறை ஆனது கீழ்க்கண்டவாறு எழுதப்படுகிறது J Udy Tiuixds இந்த சமன்பாட்டின் முதல் பகுதி Udy யானது ஸ்ட்ரெயின் எனர்ஜி டென்சிட்டி யினையும் இரண்டாம் பகுதி Tiuixds ஆனது செய்யப்பட்ட வேலையினையும் தருகிறது இவ்விரண்டாம் பகுதியில் ஸ்ட்ரெஸ் வெக்டாரும் அதனுடன் தொடர்புடைய இடப்பெயர்ச்சியும் காட்டப்பட்டுள்ளது CTOD ஆனது இப்படத்தில் என காண்பிக்கப்பட்டுள்ளது அதிக அளவில் மிகைப்படுத்தப்பட்ட படத்தில் காட்டியுள்ளபடி பிளாஸ்டிக் ஜோனின் அளவு CTOD ஐ விட மிகப் பெரியதாக இருக்கும் பட்சத்தில் dy ஆனது 0 என எடுத்துக் கொள்ளப்படுகிறது dy ஆனது 0 ஆகும்போது J இன்டெக்ரலின் முதல் பகுதியானது 0 வாக ஆகிறது எனவே J ஆனது கம்ப்ரசிவ் தன்மைகொண்ட டிராக்சனை கொண்டதாக கீழ்க்கண்டவாறு மாற்றமடைகிறது J yy uixds இதுவே நாம் மதிப்பீடு செய்யப்பட வேண்டியதாகும் கிராக்கின் மேற்பரப்பிற்கு மிக அருகில் இந்த கண்டூர் ஆனது தெளிவாக தெரியும் வகையில் சற்று இடம்பெயர்ந்துள்ளவாறு காண்பிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் கிராக் ஃபேஸ் ஆனது கம்ப்ரசிவ் லோடுக்குட்படுத்தப் படுவதால் அதன் கண்டூரில் அது டிராக்சன் ஆக எடுத்துக் கொள்ளப்படுகிறது இதனை மதிப்பீடு செய்வதற்கு ஈல்ட் ஜோன் துவங்கும் ஸ்ட்ரிப்பின் முனைப்பகுதியில் ஒரு புதிய ஆய அமைப்பானது வரையறுக்கப்படுகிறது இப்பகுதியில் x ஆனது 0 விலிருந்து a வரை செல்கிறது xa X X ஆனது இவ்வாறு படத்தில் காட்டப்பட்டுள்ளது இறுதியாக J இன்டெக்ரல் ஆனது கீழ்க்கண்டவாறு எழுதப்படுகிறது J20ayyduydxdx இங்கு 2Uy என்பது ஏதேனும் ஒரு நிலையில் வின் மதிப்பாகும் என்பதே என்பது டிஸ்பிளேஸ்மெண்ட்டின் இருமடங்கு மதிப்பாகும் இதன்படி பார்த்தால் J இன்டெக்ரல் சமன்பாடு ஆனது J0ysd என்று எளிமைப்படுத்த படுவதைப் பற்றி நாம் கடந்த வகுப்பில் பார்த்திருந்தோம் லிமிட்டுகளின் மதிப்பின் படி பார்க்கும்போது இந்த சமன்பாடு ஆனது Jys என எளிமை படுத்தப்படுகிறது இவ்வாறு கடந்த வகுப்பில் J இன்டெக்ரலின் தொடர்புகளைப் பற்றி நாம் பார்த்திருந்தோம் இந்த தொடர்புகளை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி இப்போது பார்க்கலாம் ஆய்வுக் கட்டுரைகளில் J க்கும் க்கும் உள்ள தொடர்பானது Jmys என பொதுவான தீர்வாக அல்லது பொதுவான தொடர்பாக எழுதப்பட்டுள்ளது இந்தக் குறிப்பிட்ட நிகழ்விற்கு m இன் மதிப்பானது 1 என எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது ஈல்ட் ஸ்ட்ரிப் மாதிரியில் பிளேன் ஸ்டிரசும் நான் ஸ்ட்ரெயின் ஹர்டனிங் மெட்டீரியலும் கருத்தில் கொள்ளப்படுவதால் டிராக்சன் ஆனது மாதிரி முழுவதும் ஒரே அளவாக ys என எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஸ்ட்ரெயின் ஹர்டனிங் ஆனது இந்த பகுப்பாய்வில் எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை டக்டேலின் ஈல்ட் ஸ்ட்ரிப் மாதிரியானது Dugdale's yield strip model மிகவும் எளிமையானதாக இருப்பதால் இது எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் பகுப்பாய்வில் அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது இந்த டக்டேல் Dugdale's model மாதிரியில் இருந்துதான் CTOD தொடர்பான கருத்துக்கள் CTOD மற்றும் J க்கு இடையேயான தொடர்புகள் மேலும் ஃபெயிலியர் அசஸ்மெண்ட் டயக்ராம் போன்றவை உருவாக்கப்பட்டன டக்டேலின் ஈல்ட் ஸ்ட்ரிப் மாதிரியில் Dugdale's yield strip model இருந்து பெறப்பட்ட Jys என்ற தொடர்பினை பற்றி பார்த்தோம் ஆனால் இதனுடைய பொதுவான சமன்பாடு Jmys ஆனது எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சில் இருந்து வேறுபட்டிருக்கக்கூடிய ஒரு காரணியை கொண்டுள்ளது இதனைப்பற்றி கடந்த வகுப்பில் கூட பார்த்திருந்தோம் பல்வேறு பிராக்சர் அளவுருக்களுக்கு இடையே உள்ள தொடர்புகளை பற்றி வலியுறுத்த இது மீண்டும் விவாதிக்கப்படுகிறது ஸ்மால் ஸ்கேல் ஈல்டிங் எல்லைக்குள் இதுவரை நாம் பார்த்த அனைத்து பிராக்சர் அளவுருக்களும் சமமானவை ஆகும் அதாவது ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் K விற்கும் CTOD எனப்படும் விற்கும் இடையே உள்ள தொடர்பு ஆற்றல் வெளியீடு வீதத்திற்கும் ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் K விற்கும் இடையேயான தொடர்பு இவ்விரு தொடர்புகளில் இருந்து G மற்றும் க்கு இடையே பெறப்பட்ட தனித்துவமான அடையாளம் அதாவது Gys போன்றவற்றை பற்றி பார்த்திருந்தோம் மேலும் சமீபத்தில் பெறப்பட்ட Jysஎன்ற சமன்பாட்டில் இருந்து லீனியர் நிகழ்வுகளில் ஆற்றல் வெளியீட்டு வீதம் G ஆனது J க்கு சமமாக இருப்பதைக் காணலாம் இவ்வாறு லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சின் எல்லைக்குள் J G CTOD மற்றும் ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்புகளைப் பற்றி பார்த்திருக்கிறோம் பிராக்சர் பிஹேவியர் பற்றிய புரிதலின் ஆரம்பப் புள்ளிகள் வெவ்வேறாக இருப்பினும் அவை அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட வகையான தொடர்புகளுக்கு ஒன்றிணைகின்றன என்ற ஒருவித நம்பிக்கையை இது தருகிறது மேலும் இது LEFM இன் எல்லைக்குள் கிராக் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பற்றிய நமது புரிதலில் உள்ள சில உள் நிலைத்தன்மையை எடுத்துரைக்கிறது EPFM ஐ காட்டிலும் LEFM ல் கணித வளர்ச்சியானது மிகவும் துல்லிய படுத்தப்பட்டுள்ளது K1 ஆனது K1C எனப்படும் பிராக்சர் டஃப்னஸ் ஆகவும் G ஆனது G1C ஆகவும் அல்லது J ஆனது J1C ஆகவும் மாற்றம் அடைவதைப் பற்றி பார்த்திருக்கிறோம் இதே முறையில் CTOD கான கிரிட்டிக்கல் மதிப்பும் கண்டறியப்பட்டது எனவே COD ஐ அடிப்படையாகக் கொண்ட பிராக்சர் வரையறைகளும் நம்மிடம் உள்ளன ஏனெனில் இது CTOD அல்லது COD இரண்டிலும் பயன்படுத்தப்படுகிறது இது எப்போது முக்கியமானது குறிப்பிடத்தக்க பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் காரணமாக பிராக்சர் நடைபெறும்போது பிராக்சர் ஆனது பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின்களின் அளவினால் கட்டுப்படுத்தப்படுகிறது COD ன் தேவையை பற்றி பார்த்தோமேயானால் கிராக்கின் அருகாமை பகுதிகளில் குறிப்பிடத்தக்க அளவில் உருவாகும் பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் காரணமாக பிராக்சர் மெக்கானிக்ஸ் கருத்துக்கள் விரிவாக்கப்பட்டன என்பதை அறியலாம் பெரிய அளவிலான பிளாஸ்டிக் ஜோன்களுக்கு LEFM பொருந்தாத காரணத்தினால் அதற்கென வேறு மாற்று தேடப்பட வேண்டும் பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயினின் அளவானது COD அல்லது CTOD என அழைக்கப்படுகிறது பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் காரணமாக கிராக் ஆனது நீண்ட நீளத்தைக் கொண்டிருப்பதால் பிசிக்கல் கிராக்கில் ஏற்படும் இடப்பெயர்ச்சி ஆனது CTOD என அழைக்கப்படுகிறது மற்ற அளவுருக்களை போலவே COD ஆனது குறிப்பிடத்தக்க மதிப்பை அடையும்போது கிராக் ஆனது தொடர்ச்சி அடையும் என எதிர்பார்க்கலாம் அதாவது ஆனது c என்ற மதிப்பை அடையும்போது பிராக்சர் ஆனது துவக்கம் அடையும் இது ஸ்பெசிமனின் அமைப்பினையோ கிராக்கின் நீளத்தையோ சாராத ஒரு மெட்டீரியல் மாறிலி என அனுமானம் செய்து கொள்ளப்படுகிறது இவ்வித அனுமானம் இன்றி நம்மால் நடைமுறை வடிவியலுக்கு செல்ல இயலாது c மெட்டீரியல் மாறிலி இல்லை எனும் பட்சத்தில் நம்மால் பிராக்சரை ஆய்வு செய்ய இயலாது பிளேன் ஸ்ட்ரெயின் சூழ்நிலையில் பிராக்சர் டஃப்னஸ்சை மெட்டீரியல் பண்பாக எடுத்துக் கொண்டது போன்று பொருத்தமான சூழ்நிலைகளில் cனை ஒரு மெட்டீரியல் மாறிலியாக கருத்தில் கொண்டு ஆய்வினை தொடரலாம் COD ஐ கையாளும் போது காணப்பட்ட சில பகுப்பாய்வு வளர்ச்சியை பற்றியும் நாம் பார்க்கலாம் இது உண்மையில் வெல்ஸால் Well's செய்யப்பட்டது இர்வின் முடிவின் அடிப்படையில் பிளேன் ஸ்டிரஸ் ஆனது rp 2ys என எழுதப்படுகிறது ys என்பது ஈல்ட் பாயிண்டில் உள்ள ஸ்ட்ரெயின் ஆகும் நாம் ஏற்கனவே கண்டறிந்த rp மற்றும் விற்கான சமன்பாடுகளை தொடர்பு படுத்துவதன் மூலம் இச்சமன்பாடு பெறப்படுகிறது பொதுவான ஈல்டினை அடைந்தபிறகு COD ஆனது ஒட்டுமொத்த டென்சைல் ஸ்டிரெயினுக்கு நேர்விகிதத்தில் இருக்கும் என்ற அனுமானம் பொருத்தமானதாக இருக்கும் என வெல்ஸ் Well's என்பவர் விவாதித்தார் பிராக்சர் மெக்கானிக்சின் வளர்ச்சியை பார்த்தோமேயானால் அது முதலில் பிசிகல் அடிப்படையில் துவங்கி ஓரளவிற்குச் சென்ற பிறகு பகுப்பாய்வு ஆனது எம்பிரிகல் அடிப்படையில் செய்யப்பட்டது என்பதை பல முந்தைய சந்தர்ப்பங்களில் பார்த்திருக்கிறோம் எனவே CTOD க்கு வரன்முறை அளவாக ஒரு பிசிகல் அடிப்படை இருப்பதை இங்கே மீண்டும் காணலாம் ஆனால் அது உண்மையில் செயல்படுத்தப்படும்போது இடைவெளியை நிரப்புவதற்கு நிறைய எம்பிரிகல் தொடர்புகள் உள்ளே வருவதைக் காணலாம் வெல்ஸ் என்பவர் COD ஆனது ஒட்டுமொத்த டென்சைல் ஸ்டிரெயினுக்கு நேர்விகிதத்தில் இருக்கும் என விவாதித்த பிறகு உருவாக்கிய rpays என்ற அனுமானங்களின் படி கீழ்க்கண்ட இறுதி சமன்பாடு பெறப்படுகிறது 2ysays இது இங்கிலாந்தின் வெல்டிங் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணிபுரிந்த டேவ்ஸ் Dawe's மற்றும் அவரது சக ஊழியர்களால் மேலும் நீட்டிக்கப்பட்டு அவர்களால் COD டிசைன் கர்வானது உருவாக்கப்பட்டது COD டிசைன் கர்வ் வெல்ஸ் Well's என்பவரால் உருவாக்கப்பட்ட பிசிகல் அடிப்படையிலான அடித்தளமானது சோதனை முடிவுகளை எடுப்பதற்கு போதுமானதாக இல்லை ஆகவே1974 மற்றும் 1979 ஆண்டுகளுக்கு இடையில் இங்கிலாந்து வெல்டிங் நிறுவனத்தில் பணிபுரியும் டேவ்ஸும் Dawe's அவரது சக ஊழியர்களும் எம்பிரிகல் தொடர்புகளின் அடிப்படையில் ஆன COD டிசைன் கர்வை முன்மொழிந்தனர்

இது ஒரு எம்பிரிகல் தொடர்பு என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் சோதனை முடிவுகளில் இருந்து பெறப்பட்ட கர்வ் பிட்டிங் செயல்முறைகளின் அடிப்படையில் மிகவும் பயன் வாய்ந்த எம்பிரிகல் தொடர்பான பாரிஸ் விதியானது உருவாக்கப்பட்டது இதே முறையில் COD டிசைன் கர்வானது ஒரு எம்பிரிகல் தொடர்பாக பெறப்பட்டது இது பிசிகல் அடித்தளத்தை கொண்டுள்ளதால் பல்வேறு செமி எம்பிரிகல் மேம்பாடுகள் செய்யப்பட்டதாக கருதப்படுகின்றது எனவே இது இயற்பியல் அடிப்படையிலானது பொருட்களின் பிராக்சர் பிஹேவியரை விவரிக்கும் எம்பிரிகல் தொடர்புகளை பெற நாம் மெட்டீரியல் தகவல்களை சார்ந்திருக்கிறோம் J ஆனது எங்கு பயன்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளவேண்டும் அணுசக்தித் தொழில்களில் விலையுயர்ந்த உற்பத்தி நுட்பங்களைப் பார்க்கும்போது உண்மையான கட்டமைப்புகளின் பிஹேவியர் ஆனது ஆய்வக மாதிரிகளின் மெட்டீரியல் பிஹேவியரிலிருந்து அதிகம் மாறுபடாது இவ்வாறு அணுசக்தி ஸ்தாபனத்தில் உள்ள இந்த விலையுயர்ந்த நுட்பமானது அங்கு உற்பத்தி முறைகளை நெருக்கமாக கண்காணிக்கிறது எனவே நாம் ஒரு மாதிரியினை சோதனை செய்து பெறும் முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அதனை உண்மையான கட்டமைப்புகளுக்கு நம்பத்தகுந்த முறையில் பயன்படுத்தலாம் எனவே J ஆனது அணுசக்தி நிறுவல்களில் பயன்படுத்தப்படும் பொருட்களுக்கான பிராக்சர் கோட்பாடாக அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டது மறுபுறம் COD ஆனது வெல்டட் இணைப்புகளுக்கு இடையேயான வேறுபாடுகளை கருத்தில்கொண்டு இங்கிலாந்தில் உள்ள வெல்டிங் நிறுவனத்தில் உருவாக்கப்பட்டது இது வெல்டட் பாகங்களின் வடிவமைப்பில் முக்கிய பங்காற்றுகிறது வெல்டிங்கை ஒரு உற்பத்தி செயல்முறையாக பார்க்கும் போது அது இப்போது முதிர்ச்சியடைந்துள்ளது ஆனால் ஆரம்ப நிலைகளில் வெல்டிங் செயல்முறை காரணமாக ஏற்பட்ட மாறுபாடுகள் புரிந்து கொள்ளப்படவில்லை ஏனெனில் வெல்டிங் முடிந்த பிறகு ரெசிடியல் ஸ்டிரஸ் உருவாகா வண்ணம் சரியான முறையில் ஹீட் டிசிபேஷன் செய்திருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாத பட்சத்தில் வெல்டிங் இணைப்புகளுக்கு இடையேயான மாறுபாடுகள் காரணமாக ஏற்படும் ஃபெயிலியர் காரணமாக மக்கள் விலையுயர்ந்த விபத்துக்களை எதிர்கொள்ள நேரிட்டது இது COD வடிவமைப்பு அணுகுமுறையில் நியாயமான முறையில் கருத்தில் கொள்ளப்படுகிறது J ஆனது அமெரிக்காவையும் COD ஆனது இங்கிலாந்தையும் சார்ந்து இருந்தாலும் LEFM ன் எல்லைக்குள் இரண்டும் ஒரே மாதிரியானவை EPFM ல் அவற்றின் பயன்பாடு வேறுபட்டது ஆனால் LEFM ன் எல்லைக்குள் அனைத்து பிராக்சர் அளவுருக்களுக்கும் இடையே ஒரு தொடர்பு உள்ளது EPFM ம்மில் ஃபெயிலியர் அசஸ்மெண்ட் இப்போது நாம் பார்க்க இருக்கும் அடுத்த முக்கியமான தலைப்பு என்னவென்றால் எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சில் ஃபெயிலியர் அசஸ்மெண்ட்டை எவ்வாறு செய்வது என்பதை பற்றியதாகும் நாம் பிராக்சர் மெக்கானிக்ஸ் பகுப்பாய்வு செய்வதாக கூறிக்கொண்டாலும் எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சில் பிராக்சர் மெக்கானிக்ஸ் கருத்துக்கள் மட்டும் ஃபெயிலியர் அசஸ்மெண்ட் செய்வதற்கு போதுமானதாக இருக்காது பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் காரணமாக ஏற்படும் விளைவுகளும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் இவ்வாறு பிளாஸ்டிக் சரிவு காரணமாக உருவாகும் ஃபெயிலியரை தவிர்த்து வெறுமனே பிராக்சர் மெக்கானிக்ஸ் கருத்துக்கள் மட்டும் பயன்படுத்தப்படுவதில்லை கடினமான டக்டைல் மெட்டீரியலினால் ஆன அணுசக்தி குழாய்களின் பகுப்பாய்விற்கு சாதாரண பிளாஸ்டிக் சரிவு பகுப்பாய்வு போதுமானதாக இருக்கும் FAD என சுருக்கமாக அழைக்கப்படும் ஃபெயிலியர் அசஸ்மெண்ட் டயக்ராம் ஆனது கட்டமைப்பு கூறுகளின் எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் பகுப்பாய்விற்கு மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் முறை ஆகும் Refer Slide Time 2039 FAD க்கான மோட்டிவேஷன் ஃபெயிலியர் அசஸ்மெண்ட் டயக்ராம் பற்றி இந்த வகுப்பில் பார்க்கலாம் இந்த வகுப்பில் அதிக அளவில் டெரிவேஷன்களைப்பற்றி பார்க்காமல் அடிப்படை முறைகளைப் பற்றி மட்டும் பார்க்கலாம் இறுதி முடிவுகளின் அடிப்படையில் FAD இன் பயன்பாடு என்ன என்பதை நாம் சுயமாக மதிப்பிடுவோம் இழுக்கும்போது உடையக்கூடிய தன்மையுடைய மற்றும் இரண்டாக பிரிந்து விடக் கூடிய நிபந்தனைகளைக் கொண்ட கிராக்கினை உடைய ஒரு தட்டு ஆனது படத்தில் காட்டியவாறு இழுவை விசைக்கு உட்படுத்தப்படுகிறது இந்த படத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ள மற்றொரு முக்கியமான கருத்தும் உள்ளது இந்த திசையில் கிராக் ஆனது சுய ஒத்த முறையில் வளர்ந்துள்ளது மோட் I லோடிங் கின் கீழ் கிராக் ஆனது வளரும் நிலையும் அதனால் ஏற்படும் ஃபெயிலியரும் படத்தில் காட்டப்பட்டுள்ளது நம்மிடம் இருக்கும் உண்மையான பொருளில் உடையக்கூடிய பிராக்சர் ஏற்படாது என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் பொருள் மிகவும் கடினமானதாக இருந்தால் லோடிங் ஆனது மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தால் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனுக்கு உட்படுத்தப்படும் நிகர பிரிவு ஈல்டிங் அளவினை கண்டறியலாம் இதன் காரணமாக கட்டமைப்பு தகர்ந்து விடக்கூடும் எனவே உடையக்கூடிய பிராக்சர் ஏற்படுமா அல்லது பிளாஸ்டிக் சரிவு ஏற்படுமா என்பதை நாம் ஆய்விட வேண்டும் பயன்பாட்டு ஸ்டிரஸ் விரிசலின் அளவு K1C CTOD மற்றும் J1c என குறிப்பிடப்படும் பிராக்சர் டஃப்னஸ் பொருளின் வடிவமைப்பு போன்றவை உடையக்கூடிய பிராக்சரை கட்டுப்படுத்தும் அளவுருக்கள் ஆகும் K1 ஆனது K1C க்கு சமமாக மாறும்போது பிராக்சர் ஏற்படுகிறது என்பதை நாம் அறியலாம் மறுபுறம் நாம் பிளாஸ்டிக் சரிவுக்குச் சென்றால் இது பயன்படுத்தப்படும் ஸ்டிரஸ் ஈல்டு ஸ்டிரஸ் மற்றும் ஃப்லோ ஸ்டிரஸ் போன்றவற்றால் கட்டுப்படுத்தப்படுகிறது பிளாஸ்டிசிட்டி தொடர்பான ஆய்வுக் கட்டுரைகளில் இருந்து ஃப்லோ ஸ்டிரஸ்சை பற்றி தெரிந்துகொள்ளலாம் உபகரண வடிவியலும் இதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது நிகர பிரிவு ஸ்டிரஸ் ஆனது பொருளின் ஃப்லோ ஸ்டிரஸ்க்கு சமமாக இருக்கும்போது கட்டமைப்பின் சரிவு ஏற்படும் எனவே யோசனை என்னவென்றால் ஒன்றையொன்று விட்டு விடாமல் ஃபெயிலியருக்கான இரண்டு நிபந்தனைகளையும் நாம் மதிப்பீடு செய்ய வேண்டும் பிளாஸ்டிக் சரிவு ஏற்படுமா மற்றும் உடையக்கூடிய பிராக்சர் ஏற்படுமா என்பதையும் நாம் விசாரிக்க வேண்டும் எனவே இத்தகைய சிக்கல்களை நினைவில் கொண்டு ஃபெயிலியர் அசஸ்மெண்ட் டயக்ராம் ஆனது உருவாக்கப்பட்டுள்ளது FAD வரலாற்று வளர்ச்சி எனவே நாம் உடையக்கூடிய பிராக்சர் மற்றும் பிளாஸ்டிக் சரிவுக்கான சாத்தியக்கூறுகளைப் பற்றி விசாரிக்க வேண்டும் இந்த அணுகுமுறையில் இறங்குவதற்கு முன் வரலாற்று வளர்ச்சியை பற்றியும் பார்ப்போம் FAD அணுகுமுறை முதலில் டவ்லிங் மற்றும் டவுன்லி ஆகியோரால் 1975 இல் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த ஆண்டு மிகவும் முக்கியமானது என்பது நமக்கு தெரியும் 60 களில் இர்வின் பிளாஸ்டிசிட்டி திருத்தம் மற்றும் டக்டேலின் ஈல்டு ஸ்ட்ரிப் மாதிரி Dugdale's yield strip model ஆகியவை வந்தன சுமார் 68 ஆம் ஆண்டு வாக்கில் நம்மிடம் J இன்டக்ரல் கருத்து வந்தடைந்தது சுமார் 75 ஆம் ஆண்டு வாக்கில் எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்ஸ் என்றால் என்ன என்பதில் அவர்களுக்கு போதுமான புரிதல் இருந்தது எனவே EPFM ம்மில் ஃபெயிலியரை எவ்வாறு மதிப்பிடுவது என்பதை ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்தனர் இது அடிப்படையில் தொழில்களால் இயக்கப்படுகிறது என்பது நமக்கு தெரியும் 1976 ஆம் ஆண்டில் UK ல் CEGB என சுருக்கமாக அழைக்கப்படும் மத்திய மின்சார உற்பத்தி வாரியம் இரண்டு வரன்முறை அணுகுமுறையைப் பயன்படுத்தி FAD ன் முதல் செயல்முறையை வெளியிட்டது அந்த வேலை ஹாரிசன் உள்ளிட்ட சக ஆராய்ச்சியாளர்களால் செய்யப்பட்டது முதல் செயல்முறை ஆனது டக்டேல் ஈல்டு ஸ்ட்ரிப் மாதிரியை Dugdale's yield strip model அடிப்படையாகக் கொண்டது முதல் வெளியீட்டிலிருந்து மிகப்பெரிய மாற்றங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன மேலும் அவர்கள் இந்த நடைமுறைக்கு R6 செயல்முறை என்றும் பெயரிட்டுள்ளனர் இது 1980 2001 மற்றும் 2009 ல் திருத்தி அமைக்கப்பட்டது மேலும் மேலும் கிடைத்த சோதனை தகவல்கள் அடிப்படையில் இந்த நடைமுறை ஆனது மேலும் மேம்படுத்தப்படுகிறது எனவே இந்த FAD அணுகுமுறை உடையக்கூடிய பிராக்சர் ஏற்படுமா அல்லது பிளாஸ்டிக் சரிவு ஏற்படுமா அல்லது EPFM கருத்துகளால் கட்டுப்படுத்தப்படுமா என்பதை ஆராய உதவுகிறது இவ்வாறு இப்பகுதி முழுவதும் இந்த அணுகுமுறை அடிப்படையில் பார்க்கப்பட்டது இது தொடர்பான அடிப்படை நடைமுறை பின்வருமாறு x அச்சில் லோட் விகிதம் Lr ஆகவும் y அச்சில் டஃப்னஸ் விகிதம் Kr ஆகவும் எடுத்துக்கொள்ளப்பட்டு வரையப்பட்ட வரைபடம் நம்மிடம் உள்ளது படத்தில் காட்டியவாறு உள்ள ஃபெயிலியர் என்வலப் ஆனது நம்மிடையே உள்ளது நமது கட்டமைப்பு ஆனது வளைவுக்கு கீழே இந்த மண்டலத்தில் இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகுதி இப்பகுதி ஆனது Lr மற்றும் Kr மதிப்புகளால் தீர்மானிக்கப்படும் Lr எவ்வாறு பெறப்படுகிறது Kr எவ்வாறு பெறப்படுகிறது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் ஃபெயிலியர் என்வலப் ஆனது ஈல்டு ஸ்ட்ரிப் மாதிரி அல்லது அதிநவீன J இன்டக்ரல் பகுப்பாய்வு அல்லது எம்பிரிகல் தொடர்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்துள்ளது இவை மூன்றைப் பற்றியும் ஆய்வுக் கட்டுரைகளில் நாம் காணலாம் நமது உண்மையான கட்டமைப்பு புள்ளி இந்த பிராந்தியத்திற்கு வெளியே இருந்தால் ஃபெயிலியர் ஏற்படும் எனவே அது ஏற்றுக்கொள்ள முடியாத பகுதி இந்த வரைபடத்தில் இப்பகுதியில் பார்த்தோமேயானால் பெயிலியர் ஆனது உடையக்கூடிய பிராக்சரால் கட்டுப்படுத்தப்படுகிறது Kr அளவு மிகவும் அதிகமாக இருக்கும்போது உடையக்கூடிய பிராக்சரானது ஆதிக்கம் செலுத்துகிறது Lr மிக அதிகமாக இருக்கும்போது பிளாஸ்டிக் சரிவு ஏற்படுகிறது இடையில் இது உடையக்கூடிய பிராக்சர் மற்றும் பிளாஸ்டிக் சரிவு ஆகிய இரண்டாலும் கட்டுப்படுத்தப் படுகிறது எனவே Lr மிக அதிகமாக இருக்கும்போது நமக்கு பிளாஸ்டிக் சரிவு ஏற்படும் நமது கட்டமைப்பைப் பொறுத்தவரை அது எவ்வித லோடிங்க்கு உட்படுத்தப்படுகிறது என்பது அதனுடைய Lr மற்றும் Kr மதிப்பால் தீர்மானிக்கப்படுகிறது இந்தப் புள்ளியானது ஃபெயிலியர் என்வலப் வளைவுக்கு கீழே இருந்தால் அது பாதுகாப்பானது இப்போது கேள்வி என்னவென்றால் ஃபெயிலியர் என்வலப்பை எவ்வாறு பெறுவது Lr ஐ எவ்வாறு வரையறுப்பது Kr ஐ எவ்வாறு வரையறுப்பது என்பதாகும் இதற்கான எளிய அணுகுமுறை ஆனது ஈல்டு ஸ்ட்ரிப் மாதிரியைப் பயன்படுத்தி FAD உருவாக்குவதாகும் K விகிதம் ஆனது K1 K1C என வரையறுக்கப்படுகிறது இது முற்றிலும் LEFM அடிப்படையிலானது ஸ்டிரஸ் விகிதம் Lr ஆனது c என வரையறுக்கப்படுகிறது c என்பது ஃப்லோ ஸ்டிரஸ் ஆகும் ஃபெயிலியர் என்வலப் ஆனது ஈல்டு ஸ்ட்ரிப் மாதிரியிலிருந்து யிலியபெறப்படுகிறது இது Kr க்கும் Lr க்கும் இடையிலான தொடர்பை கீழ்கண்டவாறு வழங்குகிறது KrLr82ln secLr 2 1 மேலும் இங்கே என்ன நடக்கிறது என்றால் K1 ஆனது K1C க்கு சமமாக இருக்கும்போது பிராக்ஸர் நடைபெறுகிறது அது வெளிப்படையானது அதாவது Kr 1 ஆக இருக்கும்போது உடையக்கூடிய பிராக்ஸர் ஏற்படும் Lr1 ஆக இருக்கும்போது பிளாஸ்டிக் சரிவு ஏற்படும் இங்கே நாம் ஈல்டு ஸ்ட்ரிப் மாதிரியைப் பயன்படுத்தும்போது ஸ்டிரெயின் ஹர்டனிங் பற்றி கருத்தில் கொள்ளவில்லை Kr மற்றும் Lr இவை இரண்டும் 1 க்கு குறைவாக இருக்கும்போது இடைநிலை நிகழ்வுகள் நடைபெறுகிறது FAD கர்வ் வரையறை நாம் உண்மையில் பல்வேறு வகையான ஃபெயிலியர் என்வலப்களைப் பார்த்திருக்கிறோம் FAD வளைவு வரையறை ஆனது கீழ்க்கண்டவாறு எழுதப்படுகிறது KrLr82ln secLr 2 12 ஈல்டு ஸ்ட்ரிப் மாதிரியின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கான FAD வளைவைத் தீர்மானிக்க உதவும் எலாஸ்டிக் பிளாஸ்டிக் J இன்டக்ரல் பகுப்பாய்வு மிகவும் கடுமையான செய்முறை ஆகும் இதற்கு ஆகும் செலவு மிகவும் அதிகமானதாக இருக்கும் எனவே இது மிகவும் விலை உயர்ந்ததாக இருப்பதால் ஆராய்ச்சியாளர்கள் சில பொதுவான அணுகுமுறைகளை பெற விரும்பினர் அவை ஈல்டு ஸ்ட்ரிப் மாதிரியுடன் தொடங்கினாலும் ஆராய்ச்சியாளர்கள் தோராயமான முறைகளையும் தெரிவித்துள்ளனர் ஃபெயிலியர் என்வலப்பின் இந்த வரையறை KrErefLrysLr3ys2Eref 12 ஆகும் இந்த வளைவு ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்துவமானது அதாவது வெவ்வேறு பொருட்களுக்கு வெவ்வேறு FAD வளைவானது பெறப்படுகிறது முழுவதும் எம்பிரிகல் தொடர்புகள் அடிப்படையிலான மற்றொரு மாதிரியானது Kr1 0 7exp 0 656 for LrLr max என எழுதப்படுகிறது இதேபோன்று ஆய்வுக் கட்டுரைகளில் மேற்கோள் காட்டப்பட்ட பிற எம்பிரிகல் தொடர்புகளும் நம்மிடம் உள்ளன உண்மையான கட்டமைப்பு கூறுகளுக்கு பிராக்சர் மெக்கானிக்சை பயன்படுத்துவதில் எம்பிரிகல் அணுகுமுறைகள் அதிக அளவில் ஏற்றுக்கொள்ள பட்டிருப்பதை நாம் காணலாம் பிரச்சினைக்குரிய களம் மிகவும் சிக்கலானதாக இருக்கும் பட்சத்தில் பொருத்தமான சோதனைகளை செய்து தகவல்களை சேகரித்து கர்வ் பிட்டிங் செய்வது மிகவும் பயன் வாய்ந்தது இது FAD அணுகுமுறையிலும் காணப்படுகிறது பகுப்பாய்வை துல்லிய படுத்த Kr மற்றும் Lr வரையறைகள் பொருத்தமான முறையில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன Kr மதிப்பைப் பெற பெற பல வழிகள் உள்ளன Kr ஆனது K1KMat என பொதுவாக எழுதப்படுகிறது LEFM இன் கருத்துகளைப் பயன்படுத்தும்போது KMat ஆனது K1C ஆக எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்பது பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம் இவ்வாறு KMat ன் வரையறை ஆனது மாற்றி அமைக்கப்படும் போது முழு பகுப்பாய்வும் துல்லிய படுத்தப்படுகிறது J அடிப்படையிலான பொருட்களுக்கான Jcritical மதிப்பிலிருந்து அவற்றிற்கான KMat ஆனது கணக்கிடப்படுகிறது இந்த தொடர்பினை பயன்படுத்தி KMat ஆனது கணக்கிடப்படுகிறது மேலும் CTOD ஐ அடிப்படையாகக் கொண்டும் KMat ஆனது கணக்கிடப்படுகிறது KMatysysE1 2 இங்கு எனப்படுவது ஒரு கட்டுப்பாட்டு காரணி அதன் மதிப்பு பொதுவாக 1 5 முதல் 2 வரை இருக்கும் LEFM பகுப்பாய்வில் KMat ஆனது K1C என எடுத்துக்கொள்ளப்படுகிறது இது EPFM அளவுருக்கள் ஆன J1C மற்றும் critical ஆகியவற்றால் மாறுதலுக்கு உட்படுத்தப்படும் போது இந்த பகுப்பாய்வு துல்லிய படுத்தப்படுகிறது இவ்வாறாக நமது மதிப்பீட்டு புள்ளி ஃபெயிலியர் என்வலப்பிற்குக் கீழே இருந்தால் அது பாதுகாப்பானது என்பதையும் ஃபெயிலியர் என்வலப்பிற்கு மேலே இருந்தால் நமது வடிவமைப்பானது மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் நாம் அறியலாம் இவ்வாறு எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்ஸ் பகுப்பாய்வில் ஃபெயிலியர் எவ்வாறு மதிப்பிடப்படுகிறது என்பதை பற்றி பார்த்தோம் மிக்ஸட் மோட் பிராக்சர் இப்போது நாம் கலப்பு முறை பிராக்சர் என்ற அடுத்த தலைப்பினை பற்றி பார்க்கவிருக்கிறோம் இதுவரை நாம் மோட் I பகுப்பாய்வு பற்றி படிப்பதில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தி இருந்தோம் ஆனால் நாம் சந்திக்கும் உண்மையான நடைமுறை பிரச்சினைகளில் மோட் I லோடிங் மட்டும் இல்லாமல் பல்வேறு பிராக்சர் முறைகளின் கலப்பு இருப்பதை காணலாம் எடுத்துக்காட்டாக ஒரு காம்பேக்ட் டென்ஷன் மாதிரிக்கு கூட லோடிங் அச்சு கிராக் அச்சுக்கு செங்குத்தாக இல்லாவிட்டால் ஒரு சிறிய அளவு மோட் II லோடிங் இருக்கும் மோட் I லோடிங்கில் K1 ஆனது K1C ஆக மாறும் போது கேடாஸ்றோஃபிக் ஃபெயிலியர் ஏற்படும் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் இதேபோன்று தனிப்பட்ட முறைகளுக்கு பிராக்சர் அல்லது கிராக் பரவலின் தொடக்கத்தை அந்தந்த பிராக்சர் டஃப்னஸ் மதிப்புகள் தீர்மானிக்கின்றன ஆனால் ஒருங்கிணைந்த லோடிங்கில் ஒன்றுக்கு மேற்பட்ட லோடிங் கொடுக்கப்படும் போது பிராக்சரின் கோட்பாடு என்னவாக இருக்கும் என்ற கேள்வி நம்மிடம் எழுகிறது இதுவே நம்மிடம் எழும் முதல் கேள்வியாகும் இரண்டாவது கேள்வி என்னவென்றால் கிராக் ஆனது எந்த திசையில் வளர்கிறது என்பதாகும் இதுவும் முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் சமமான கேள்வியாகும் இவை அனைத்தையும் நாம் புரிந்து கொண்டால் மட்டுமே விரிசலுக்கு அருகில் என்ன நடக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இங்கே மீண்டும் நாம் திரும்பிச் சென்று வழக்கமான வடிவமைப்பு அணுகுமுறைகளில் செய்வதைப்போல் எளிய முறையிலான டென்ஷன் டெஸ்டில் இருந்து பெறப்படும் ஈல்டு ஸ்ட்ரெயின் மூலம் ஃபெயிலியர் அளவுருவானது கண்டறியப்படுகிறது நம்மிடம் ட்ரெஸ்கா ஈல்டு மாதிரி மற்றும் வான் மிசஸ் ஈல்டு மாதிரி போன்றவை உள்ளன எளிய பிரச்சினைகளுக்கு கூட நம்மிடம் வெவ்வேறு ஃபெயிலியர் கோட்பாடுகள் இருந்தன எனவே நாம் பிராக்சர் மெக்கானிக்சில் பார்க்கும்போது பல்வேறு ஃபெயிலியர் கோட்பாடுகள் இருக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம் இங்கே மீண்டும் நாம் பார்ப்பது என்னவென்றால் ஆரம்ப நிலைகளில் இவை இயற்பியலை அடிப்படையாகக் கொண்டதாக இருந்தாலும் பிற்காலத்தில் அவை எம்பிரிகல் பகுப்பாய்வாக மாற்றமடைகிறது என்பதைப் பற்றியதாகும் கிராக் வளர்ச்சியின் திசைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட லோடிங் கொடுக்கப்படும் போது நாம் பயன்படுத்த வேண்டிய கோட்பாடு என்னவாக இருக்க வேண்டும் கிராக் பரவலின் திசை என்ன என்பதை பற்றி கண்டறிய நாம் முயற்சிக்க வேண்டும் பல்வேறு வகையான லோடிங்க்கு உட்படுத்தப்படும்போது கிராக் எவ்வாறு வளரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் படத்தில் காட்டியுள்ளவாறு யுனி ஆக்சியல் டென்ஷனுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு சென்டர் கிராக் ஆனது போதுமான அளவில் அதிகரிக்கப்பட்ட லோடிங் காரணமாக கிராக் ஆனது ஹரிசாண்டல் ஆக படத்தில் காட்டியவாறு வளர்ச்சியடைகின்றது இது சுய ஒத்த கிராக் வளர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது இது போன்ற சொற்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிராக் ஆனது மோட் I லோடிங்க்கு உட்படுத்தப்படும்போது அதில் சுய ஒத்த கிராக் வளர்ச்சி ஏற்படுகிறது மேற்கண்ட மாதிரியை ஒரு தூய சியருக்கு உட்படுத்துவதாக எடுத்துக்கொண்டு கிராக் ஆனது எவ்வாறு வளரும் என்பதை பார்க்கும்போது கிராக் ஆனது சுய ஒத்த முறையில் வளராமல் ஒருவித கோண திசையில் வளர்ச்சி அடைவதைக் காணலாம் எனவே லோடிங் வகையைப் பொறுத்து கிராக் வளர்ச்சியின் திசை மாறுபடும் என்பதை அறியலாம் எனவே மோட் I லோடிங்க்கு உட்படுத்தப்பட்ட ஒரு ஐசோட்ரோபிக் பொருளில் சுய ஒத்த கிராக் வளர்ச்சி ஏற்படுகிறது மோட் II லோடிங்க்கு உட்படுத்தப்பட்ட பொருளில் கிராக் ஆனது ஒரு கோணத்தில் வளரும் எனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது கோட்பாடு ஆனது இந்த கோணத்தை துல்லியமாக கணிக்கும் வகையில் இருக்க வேண்டும் இவ்வாறு நாம் இதனைப்பற்றி பார்க்கவேண்டும் ஒருங்கிணைந்த மோட் I மற்றும் மோட் II லோடிங்க்கு உட்படுத்தப்படும் போது எப்போது கேடாஸ்றோஃபிக் கிராக் உருவாகும் எந்த திசையில் கிராக் வளரும் என்பது எளிமையான ஆற்றல் அணுகுமுறையின் மூலம் கண்டறியப்படுகிறது ஆற்றல் வெளியீட்டு வீதத்தின் அடிப்படையிலான கோட்பாடு ஆற்றல் சமநிலை அணுகுமுறையானது இங்கு விவரிக்கப்படுகிறது ஆற்றல் என்பது ஒரு ஸ்கேலார் அளவாக இருப்பதால் ஒருங்கிணைந்த லோடிங்கில் தனிப்பட்ட முறையிலான ஆற்றல் சேர்க்கப்படுகிறது இது தொடர்பான G I G II மற்றும் G III க்கான சமன்பாடுகள் நம்மிடத்தில் உள்ளன இவை பிளேன் ஸ்டிரஸ் மற்றும் பிளேன் ஸ்ட்ரெயின்களுக்கென தனித்தனியாக இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது இவ்வனைத்து தனித்தனி ஆற்றல்களின் மொத்த மதிப்பின் கிரிட்டிகள் மதிப்பானது எப்போது பிராக்சர் ஏற்படும் என்பதை தீர்மானிக்கின்றது கோப்லானார் கிராக் நீட்டிப்பு என்ற அனுமானத்தின் அடிப்படையில் இந்த தொடர்புகள் பெறப்பட்டன ஒருங்கிணைந்த லோடிங் கினால் ஏற்படும் கலப்பு முறை பிராக்ஸரை விவரிப்பதற்கு இந்த ஆற்றல் வெளியிட்டு வீதம் போதுமானதாக இருக்காது என கிரிஃபித் என்பவர் எடுத்துரைத்தார் கிராக் வளர்ச்சி கோப்லானார் ஆக இருக்கும் போது கிராக் ஆனது எந்த திசையில் வளர்ச்சி அடையும் என்பது நமக்கு தெரியும் எனவே கிராக் வளர்ச்சி கோப்லானார் ஆக இருக்கும் வரை இந்த கோட்பாடு சரி ஆகும் சில குறிப்பிட்ட பயன்பாடுகளின் கலப்பு முறை பிராக்சரில் கூட கோப்லானார் கிராக் நீட்டிப்பானது விரைவுபடுத்தப்படுகிறது பசையினால் இணைக்கப்பட்ட ஜாயிண்ட் ஆனது கிராக் பரவும் திசையை தீர்மானிக்கிறது ஒருங்கிணைந்த லோடிங்க்கு உட்படுத்தப்படும் போது அல்லது செவ்ரான் நாட்சில் உள்ளது போன்று பக்கவாட்டு பள்ளங்களை பெற்றிருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பிளேன் ஆனது பலவீனப்படுத்த படுவதால் அந்த பிளேனில் கிராக் ஆனது வளர்ச்சி அடைகிறது கணக்கீடுகளிலிருந்து கிராக் வளர்ச்சி திசையை மதிப்பிட அனுமதிக்கும் கோட்பாடுகளும் நம்மிடம் உள்ளன இதற்காக எர்டோகன் மற்றும் சிஹ் ஆகியோரால் கோட்பாடு ஒன்று முன்வைக்கப்படுகிறது இது மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்டிரஸ் கோட்பாடாக பட்டியலிடப்பட்டுள்ளது உண்மையான கோட்பாட்டின்படி பார்த்தால் கிராக் ஆனது அதிகபட்ச தொடு நிலை அல்லது இழுவிசை ஸ்டிரஸ்சின் திசையில் பரவுகிறது என்று கருதப்படுகிறது வெஸ்டர்கார்டின் ஸ்டிரஸ் பீல்டு Westergaard's stress field சமன்பாடுகளைப் பற்றியும் வில்லியம்ஸின் ஸ்டிரஸ் பீல்டு Williams' stress field சமன்பாடுகளைப் பற்றியும் நாம் பார்த்திருக்கிறோம் வில்லியம்ஸ் Williams' s அணுகுமுறையிலிருந்து நமக்கு rr மற்றும் r போன்றவை நேரடியாக கிடைத்துள்ளன இது மேக்ஸிமம் தொடுநிலை ஸ்டிரஸ் கோட்பாடு அதாவது MTS என்றும் அழைக்கப்படுகிறது அசிம்பட்டோடிக் ஸ்டிரஸ் எக்ஸ்பான்ஷனின் முதல் சொல்லானது கருத்தில் கொள்ளப்பட்டால் மட்டுமே கிராக் வளர்ச்சி திசையும் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்டிரஸ்சின் திசையும் ஒத்துப்போகும் நாம் பல அளவுரு தீர்வை உருவாக்கியிருந்தாலும் பிராக்சர் தொடர்பான அனைத்து விவாதங்களிலும் நமது கவனமானது தொடரின் முதல் பகுதியை நோக்கியே கட்டுப்படுத்தப்படுகிறது முதல் பகுதியை மட்டுமே நாம் கருத்தில் கொள்ளும்போது அது மேக்ஸிமம் பிரின்ஸிபல் ஸ்டிரஸ் ஆக மாற்றம் அடைகிறது எனவே தான் இது மேக்ஸிமம் பிரின்ஸிபல் ஸ்டிரஸ் கோட்பாடாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஆனால் பொதுவான சொற்றொடர் ஆனது மேக்ஸிமம் தொடுநிலை ஸ்டிரஸ் கோட்பாடு என அழைக்கப்படுகிறது எளிமையான பகுப்பாய்வில் மேக்ஸிமம் பிரின்ஸிபல் ஸ்டிரஸ் திசையும் வின் அதிகபட்ச மதிப்பின் திசையும் ஒத்து இருப்பதைக் காணலாம் உயர் வரிசை சொற்களின் செல்வாக்கானது கருத்தில் கொள்ளப்படும் போது மேக்ஸிமம் தொடுநிலை ஸ்டிரஸ்சின் திசையைக் கணக்கிட வேண்டும் 0 என்பது நமக்கு தெரியும் இதன் மூலம் மேக்ஸிமம் தொடுநிலை ஸ்டிரஸ்சின் திசையைக் கண்டறிந்து கணக்கீடு செய்யலாம் ஆனால் முதல் பகுதி ஆனது மேக்ஸிமம் பிரின்ஸிபல் ஸ்டிரஸ்சின் திசையை நோக்கி மாற்றம் அடைகிறது இது ஒரு வித கோட்பாடாகும் மற்றொரு கோட்பாடானது ஸ்டிரெயின் எனர்ஜி டென்சிட்டி என அழைக்கப்படுகிறது சிஹ் காரணமாக இது சுருக்கமாக SED என அழைக்கப்படுகிறது இந்த அளவுரு கூறுவது என்னவென்றால் கலப்பு லோடிங்கின் கீழ் கிராக் ஆனது மினிமம் ஸ்டிரெயின் எனர்ஜி டென்சிட்டி திசையில் நீட்டிக்கப்படுகிறது என்பதாகும் MTS அல்லது மேக்ஸிமம் பிரின்ஸிபல் ஸ்டிரஸ் விஷயத்தில் கலப்பு லோடிங்கின் கீழ் மேக்ஸிமம் தொடுநிலை ஸ்டிரஸ்சின் திசையில் அல்லது எளிய நிகழ்வில் பிரின்ஸிபல் ஸ்டிரஸ்சின் திசையில் கிராக் ஆனது நீட்டிக்கப்படுகிறது இவற்றிலிருந்து விற்கான சமன்பாட்டினை நம்மால் மிகவும் நேர்த்தியாகப் பெற முடியும் மேக்ஸிமம் பிரின்ஸிபல் ஸ்டிரஸ் கோட்பாடு மேக்ஸிமம் பிரின்ஸிபல் ஸ்டிரஸ் கோட்பாடு பற்றி சற்று விளக்கமாக பார்க்கலாம் போலார் கோஆர்டினேட் அடிப்படையில் ஸ்டிரஸ் கூறு ஆனது 12rcos2K1cos2 2 32KIIsin என எழுதப்படுகிறது சியர் ஸ்ட்ரெஸ் ஆனது r122rcos2K1sinKII என எழுதப்படுகிறது தொடரின் முதல் பகுதி மட்டுமே பரிசீலிக்கப் படுவதால் கிராக் நீட்டிப்பின் திசையைக் கண்டறிய வினை 0 என எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லாவிடில் வினை 0 என எடுத்துக்கொள்ள வேண்டும் இதன் மூலம் கிராக் வளர்ச்சி கோணத்தை கண்டறிய உதவும் முக்கியமான ஒரு தொடர்பானது பெறப்படுகிறது கிராக் ஆனது வளர்ச்சி அடையும்போது உள்ள ஆனது mஎன எடுத்துக் கொள்ளப்படுகிறது சியர் ஸ்ட்ரெஸ் ஆனது 0 வாக இருப்பின் K1sinmKII0 என எழுதப்படுகிறது m மதிப்பை கண்டறிய மேற்கண்ட சமன்பாடு ஆனது கீழ்கண்டவாறு எழுதப்படுகிறது 2K1sinm2cosm23KIIcos2m2 sin2m2 KIIsin2m2cos2m20 இச் சமன்பாடு ஆனது கீழ்கண்டவாறு எளிமை படுத்தப்படுகிறது 2KIItan2m2 KItanm2 KII 0 இதிலிருந்து m ன் மதிப்பைப் பெற உதவும் சமன்பாடு ஆனது கீழ்க்கண்டவாறு எழுதப்படுகிறது tanm2121 KI4KII14KIKII28 கிராக் இன்ஸ்டபிலிடிக்கான நிபந்தனைகள் கொடுக்கப்பட்ட கணக்கிற்கான தனிப்பட்ட ஸ்ட்ரெஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் மதிப்பு தெரியுமேயானால் MTS அளவுருவை பயன்படுத்தி சாத்தியமான கிராக் வளர்ச்சி கோணம் ஆனது கணக்கிடப்படுகிறது இரண்டாவது கேள்வி என்னவென்றால் பிராக்சர் எப்போது ஏற்படும் இதனைப் பற்றி தெரிந்து கொள்ள பிராக்சரின் தொடக்கத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்காக சமன் பாட்டில் க்கு பதில் mஎன மாற்றுவதன் மூலம் பிராக்சரின் தொடக்கமானது கண்டறியப்படுகிறது ஒரு தூய மோட் I முறையில் m0 K1K1C ஆகும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சினைக்குரிய m நிகழ்வு அடிப்படையிலான பிராக்சர் அளவுரு ஆனது கீழ்க்கண்டவாறு எழுதப்படுகிறது KICKIcos3m2 KIIcos2 m2sinm2 மோட் I ல் இச்சமன்பாடு பிராக்சர் டப்னஸ் நிலையை அடையும் போது பிராக்சர் ஆனது ஏற்படும் எளிய பகுப்பாய்வின் போது கலப்பு முறை லோடிங்களுக்கு இடையே ஒரு ஒற்றுமை காணப்படுகிறது டென்ஷன் டார்சன் மற்றும் பெண்டிங் Tension torsion and bending போன்ற ஒருங்கிணைந்த லோடிங்க்கு உட்படுத்தப்படும்போது பிரின்சிபல் ஸ்டிரஸ் கோட்பாடானது பயன்படுத்தப்படுகின்றது பின்னர் இவை ட்ரெஸ்கா அல்லது வான் மிஸ்ஸின் ஈல்டு கோட்பாடுகளுடன் பொருத்தமான பாணியில் இணைக்கப்படுகிறது எளிய டென்ஷன் டெஸ்டில் என்ன நடக்கிறது என்பதை ஆராய்ந்து ஃபெயிலியர் மதிப்பைக் கண்டறிந்து வழக்கமான பகுப்பாய்வில் ஈல்டு ஏற்படுமா இல்லையா என்பது மதிப்பிடப்படுகிறது இதே போன்ற யோசனை இங்கே தொடரப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்ட பிரச்சினைக்கு நாம் KI மற்றும் KII மதிப்புகளை கண்டறிந்து மோட் I லோடிங்க்கு உரிய பிராக்சர் டப்னஸ் KIC மதிப்பு கண்டறியப்படுகிறது எனவே இந்த வகுப்பில் நாம் பார்த்தது என்னவென்றால் J மற்றும் CTOD இடையேயான தொடர்புகளைப் பற்றி பார்த்தோம் சமன்பாடுகளின் சில வழித்தோன்றல் விவரங்கள் பற்றி பார்த்தோம் COD டிசைன் கர்வைப் பற்றி பார்த்தோம் இது முற்றிலும் எம்பிரிகல் ரிலேஷன்களை அடிப்படையாகக் கொண்டது என்பதை நாம் அறிந்து கொண்டோம் எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் பகுப்பாய்வில் ஃபெயிலியரை மதிப்பிட உதவும் FAD எனப்படும் ஃபெயிலியர் அசஸ்மெண்ட் டயக்ராமின் அடிப்படைகளைப் பற்றி பார்த்தோம் பின்னர் நாம் கலப்பு முறை பிராக்சர் சுய ஒத்த கிராக் வளர்ச்சி மோட் II சூழ்நிலையில் கிராக் எவ்வாறு வளர்கிறது என்பதைப் பற்றி பார்த்தோம் பின்னர் இரண்டு கோட்பாடுகளைப் பற்றி பார்த்தோம் ஒன்று ஆற்றல் சமநிலை கோட்பாட்டினை அடிப்படையாகக் கொண்டது மற்றொன்று அதிகபட்ச தொடுநிலை ஸ்டிரஸ் கோட்பாட்டினை அடிப்படையாகக் கொண்டது அடுத்த வகுப்பில் மற்ற கோட்பாடுகளைப் பற்றி பார்ப்போம்